எனவே ஒவ்வொரு அலகின் கெப்பாசிட்டன்ஸோடு ஒப்பிடும்போது சில கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் இது ஒரு முனை குறுக்கு கையின் நீளத்தை அதிகரிப்பதன் மூலம் மட்டுமே இதைச் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் குறுக்கு கையின் நீளத்தை அதிகரிக்க முடியாது ஏனென்றால் செலவு ஒரு முக்கிய காரணியாகும் ஆனால் இயந்திர வலிமை மற்றும் கோபுரங்களின் விலை மற்றும் வரம்பின் வரம்பு மற்றும் வரம்பு காரணமாக K ஐ 0 1 க்கும் குறைவாக குறைக்க முடியாது எனவே நீங்கள் அந்த k மதிப்பை உருவாக்க முடியாது அதாவது இந்த மதிப்பு 0 முதல் 1 மன்னிக்கவும் 0 1 க்கும் குறைவாக உள்ளது இப்போது ஒரு முறை உள்ளது அது கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த வழியில் இன்சுலேட்டர் செயல்திறன் ஸ்ட்ரிங் செயல்திறனை அதிகரிக்க முடியும் கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் என்பது கோபுர முனையிலிருந்து கோடு முடிவை நோக்கி ஒவ்வொரு யூனிட்டின் கெப்பாசிட்டன்ஸ் அதிகரிப்பு ஆகும் எனவே நீங்கள் கோபுர முனையிலிருந்து கோடு முடிவை நோக்கி கெப்பாசிட்டன்ஸ் அதிகரிக்கிறீர்கள் அதனால் அது கெப்பாசிட்டன்ஸ் தரம் எனப்படும் கோட்பாட்டளவில் வெவ்வேறு அலகுகளில் உள்ள மின்னழுத்தங்கள் சரியான கெப்பாசிட்டன்ஸ் தரப்படுத்தலால் சரியாக சமமாக இருக்கும் நீங்கள் ஒரு சரியான கெப்பாசிட்டன்ஸ் தரத்திற்கு செல்ல முடிந்தால் ஒவ்வொரு யூனிட்டிலும் மின்னழுத்தம் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கிலும் பல அலகுகள் உள்ளன சமமாக செய்யலாம் ஆனால் இது எப்போதாவது செய்யப்படுகிறது ஏனென்றால் அனைத்து இன்சுலேட்டர் டிஸ்க்குகளும் மற்றொன்றிலிருந்து வேறுபட்டவை என்பதைக் குறிக்கிறது அதாவது நீங்கள் அதை உருவாக்க முயற்சித்தால் நீங்கள் இன்சுலேட்டர்களைக் காண்பீர்கள் வெவ்வேறு டிஸ்க்குகள் வெவ்வேறு வகைகளில் இருக்கும் அதாவது ஒன்று மற்றொன்றிலிருந்து வேறுபடும் எனவே இந்த வழக்கில் அனைத்து வகையான இன்சுலேட்டர் டிஸ்க்குகளின் உதிரி பாகங்களை பராமரிப்பது இதில் அடங்கும் அதாவது அனைத்து வகையான இன்சுலேட்டர் டிஸ்க் தேவை இது ஒரு சில வகைகள் மட்டுமே சாத்தியம் என்பதால் தரப்படுத்தலின் போக்கிற்கு முரணானது எனவே சில வகையான இன்சுலேட்டர் டிஸ்க்குகள் மட்டுமே சாத்தியம் எனவே உண்மையில் வெவ்வேறு அலகுகளில் மின்னழுத்தத்தை சரியாக சமமாக செய்ய இயலாது எனவே ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கிலும் மின்னழுத்தம் அதை சரியாகப் பராமரிக்க முடியாது எனவே நீங்கள் சமமாக செய்ய முயற்சித்தால் வெவ்வேறு அலகுகள் வெவ்வேறு அளவுகளில் இருக்கும் மற்றும் அனைத்து வெவ்வேறு அலகுகளும் கிடைக்காமல் போகலாம் அதாவது சில தரப்படுத்தப்பட்ட அளவுகள் தவிர வேறு அளவுகள் எனவே Vn இன் மதிப்பை நீங்கள் ஸ்டாடிக் ஷில்ட்டிங் என்று அழைப்பதன் மூலம் கண்டறிய முடியும் இப்போது படம் 1 பாருங்கள் படம் 1 ஸ்டாடிக் ஷில்ட்டிங் உருவத்திலிருந்து நீங்கள் குறுக்கு கை மற்றும் ஆதரவு அமைப்பு அதாவது கோபுரத்தைக் காணலாம் எனவே இது ஸ்டாடிக் ஷில்ட்டிங் என்று அழைக்கப்படுகிறது இந்த முறையில் கீழ் அலகைச் சுற்றியுள்ள பெரிய மெட்டல் வளையங்கள் இங்கே கீழ் அலகு கீழ் அலகு சுற்றியுள்ள பெரிய மெட்டல் வளையம் மற்றும் கோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் உள்ள டிரான்ஸ்மிஷன் டவரைப் பார்த்தால் இதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் இது கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் இதையும் நீங்கள் கவனிப்பீர்கள் இதன் பொருள் இந்த முறை கோடுடன் இணைக்கப்பட்ட கீழ் அலகு சுற்றியுள்ள ஒரு பெரிய மெட்டல் வளையங்களைப் பயன்படுத்துகிறது எனவே இந்த கெப்பாசிட்டன்ஸ் தரப்படுத்தல் கெப்பாசிட்டன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது பல்வேறு மூட்டுகள் மற்றும் கோடுகளுக்கு இடையே உள்ள கெப்பாசிட்டன்ஸை அறிமுகப்படுத்துகிறது இது கீழ் அலகுகளின் பயனுள்ள கெப்பாசிட்டன்ஸ் அதிகரிக்கும் விளைவைக் கொண்டுள்ளது எனவே இது கீழ் அலகுகளின் கெப்பாசிட்டன்ஸ் அதிகரிக்கும் விளைவைக் கொண்டுள்ளது எனவே இந்த எண்ணிக்கை 11 மோதிரத்தின் வடிவத்தை சரிசெய்வதன் மூலம் 𝑆𝑛 இன் மதிப்பை சரிசெய்ய முடியும் என்று பார்க்கப்படுகிறது அதாவது மோதிரத்தின் வடிவத்தை நீங்கள் சரிசெய்ய வேண்டும் அதாவது உங்கள் 𝐼𝑛 𝐼𝑛 equal க்கு சமமாக இருக்க முடியும் என்றால் அதே மின்னோட்டம் ஸ்ட்ரிங்குடன் பாயும் ஆனால் உண்மையில் அது சாத்தியமில்லை அப்போது மின்னழுத்தம் சமமாக இருக்கும் நீங்கள் இதை சரிசெய்ய முடிந்தால் 𝑛Sn சமமாக இருக்கும் 𝑆In𝑛 மதிப்பு In ′ பிறகு நீங்கள் கிர்ச்சாஃப்பின் முதல் சட்டத்தை இங்கே பயன்படுத்தினால் அது In𝑛1 சமமாக இருக்கும் 𝐼In𝑛 அதாவது ஒவ்வொரு யூனிட்டிலும் நீங்கள் ஒரே மின்னோட்டத்தைக் காணலாம் ஆனால் அது சாத்தியமில்லை எனவே Sn இன் மதிப்பை சரிசெய்ய முடிந்தால் இது ஒன்று அல்லது n th அலகுக்கு உள்ள மின்னழுத்தம் n th மற்றும் n 1 அலகு சமமாக இருக்கும் பின்னர் ஒரு மற்றும் n 1 அலகு மின்னழுத்தமாக இருக்கும் உண்மையில் சாத்தியமற்றது சமமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த டிரான்ஸ்மிஷன் கோபுரத்தையும் பார்த்தால் இந்த கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் உள்ளது இது அங்கே இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் மோதிரத்தின் வடிவத்தை ஒருபோதும் சரிசெய்ய முடியாது என்றாலும் அது உண்மையில் சாத்தியமில்லை இருப்பினும் மோதிரத்தின் வடிவத்தை சரி செய்ய முடியாது உங்கள் விநியோகங்களைச் சமமாக அளிக்கும் வகையில் கணிசமான முன்னேற்றங்கள் இன்னும் சாத்தியமாகும் இருப்பினும் நீங்கள் 𝐼𝑛 ஐ சமமாக உருவாக்க முடியாது In' ஆனால் இதை சரிசெய்வதன் மூலம் உங்கள் மின்னழுத்த விநியோகத்தை மேம்படுத்த முயற்சி செய்யலாம் எனவே ஒவ்வொரு இன்சுலேட்டர் சரம் கீழ் முனையிலும் வரி முனையிலும் ஒரு வளைவு கொம்புடன் வழங்கப்படுகிறது நீங்கள் இன்சுலேட்டரைக் கவனித்தால் மேல் மற்றும் கீழ் வலது பக்கத்தின் மேல் மற்றும் கீழ் கோபுரப் பக்கத்திலும் கோட்டின் முடிவிலும் ஒரு வளைவு கொம்பு வழங்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இதனால் இன்சுலேட்டர் ஃப்ளாஷோவர் ஆர்க் இருக்கலாம் கொம்புகளுக்கு இடையில் பாதையை எடுத்து இன்சுலேட்டர் ஸ்ட்ரிங்லிருந்து தெளிவாக இருங்கள் எனவே மேலேயும் கீழேயும் அங்கே சில வளைவு கொம்பைக் காணலாம் ஃப்ளாஷோவர் நடந்தால் அது அதன் வழியாக மட்டுமே இருக்கும் எப்படியாவது அது அந்த இன்சுலேட்டர் ஸ்ட்ரிங் என்று நீங்கள் அழைப்பதைத் தவிர்க்கும் எனவே ஸ்டாடிக் ஷில்ட்டிங் எப்போது அடைய படுகிறது என்றால் ஸ்டாடிக் ஷில்ட்டிங் வரிசையின் வளைவில் உள்ள வளைவு கொம்பை கிரேடிங் வளையமாக மாற்றுவதன் மூலம் அடையப்படுகிறது எனவே வரிசை முனையில் உள்ள வளைவு கொம்பை கிரேடிங் வளையமாக மாற்றுவதன் மூலம் ஸ்டாடிக் ஷில்ட்டிங் சாத்தியமாகும் எனவே இது உங்கள் லைன் முடிவு அதாவது இந்த வழியில் நீங்கள் அழைப்பது சாத்தியமாகும் எனவே பின்னாட்களில் நாங்கள் இதைப் பெறவில்லை இதைத்தான் நீங்கள் பார்முலா என்று அழைக்கிறீர்கள் ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் எண்களை எடுக்கும் போது எண்களைத் தீர்க்க முயற்சிப்போம் ஆனால் இவை ஒன்று முறை மற்றும் பொதுவாக பயன்படுத்தப்படும் உங்கள் ஸ்டாடிக் ஷில்ட்டிங் எனவே அடுத்தது முடிந்தால் தரவரிசை தரப்படுத்தல் உதாரணத்திற்கு வாருங்கள் மேலும் பல கடினமான தலைப்புகளுடன் ஒப்பிடும்போது இன்சுலேட்டர் தலைப்பு உங்களுக்கு மிகவும் எளிதானது எனவே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வளவுதான் எனவே ஒரு இன்சுலேட்டர் சரம் பிரச்சனை 66 kV வரிசையில் நான்கு வட்டுகள் உள்ளன அதாவது நான்கு அலகுகள் உள்ளன ஒவ்வொரு கூட்டு மற்றும் உலோக வேலைகளுக்கிடையேயான ஷன்ட் கொள்ளளவு ஒவ்வொரு வட்டின் கொள்ளளவின் 10 ஆகும் வெவ்வேறு வட்டு மற்றும் சரம் செயல்திறனில் மின்னழுத்தத்தைக் கண்டறியவும் எனவே நான்கு வட்டுகள் உள்ளன என்று அது கூறுகிறது எனவே நான்கு கொள்ளளவு 1 2 3 4 சி சி சி மற்றும் ஒவ்வொரு கூட்டு மற்றும் உலோக வேலைகளுக்கும் இடையேயான மின்தேக்கி கீழ் இருக்கலாம் 10 எனவே இது உங்கள் 0 1 சி அதாவது கே 0 1 க்கு சமம் 0 1 சி உங்களிடம் நான்கு டிஸ்க்குகள் இருந்தால் மூன்று போன்ற ஷன்ட் கொள்ளளவு வரும் இது ஒன்றிலிருந்து இது ஒன்றிலிருந்து இது ஒன்றிலிருந்து எதுவும் இருக்காது ஏனெனில் அது உண்மையில் ஒரு கோடு இங்கே இணைக்கப்பட்டுள்ளது கண்டக்டர் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது எனவே சரத்தில் உங்களுக்கு n எண் அலகுகள் இருந்தால் இந்த ஷன்ட் கொள்ளளவின் n 1 எண் இருக்கும் எனவே அமைப்பு படத்தில் காட்டப்பட்டுள்ளது இது உருவம் உதாரணம் 1 ஒவ்வொரு யூனிட்டின் கொள்ளளவு C ஆக இருந்தால் ஒவ்வொரு ஷன்ட் கொள்ளளவும் 0 1 C க்கு சமமான KCL ஐ வெவ்வேறு சந்திப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் போது நீங்கள் KCL சமன்பாடுகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது பி இது கே மற்றும் இது ஆர் இந்த மூன்று புள்ளிகள் எடுக்கப்பட்டன எனவே இதைப் பார்க்கவும் இந்த சந்திப்பில் பி நீங்கள் உங்கள் write ஐ எழுதலாம் 𝑉4 ஆகும் மொத்தம் 1 𝑉2 𝑉3 𝑉4 இது வரை 𝑉1 𝑉2 𝑉3 𝑉4 எனவே சந்திப்பு P யில் நீங்கள் சந்திப்பு P இல் எழுதினால் இந்த சமன்பாடு அது அதே சமன்பாடு 𝜔𝐶𝑉2 இலிருந்து வருகிறது அதாவது உங்கள் இந்த மின்னோட்டம் இந்த மின்னோட்டம் இந்த Q முதல் P வரை இந்த மின்னோட்டம் 𝜔𝐶𝑉2 என்பது இந்த கிளையில் உள்ள மின்னோட்டத்திற்கு சமம் 𝜔𝐶𝑉1 பொதுவாக வெளியே எடுக்கப்படுகிறது

அதாவது உங்களுக்கு ஏதாவது புரிதல் பிரச்சனை இருந்தால் நான் உங்களுக்காக ஒன்றை வரைந்து கொண்டிருக்கிறேன் முதல் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் இது உன்னுடையது இது உன் குறுக்கு கை இது குறுக்கு கை மற்றும் இது உனது துணை கோபுரம் இது உனக்காக நான் செய்யும் முதல் உன்னுடையது இது ஒன்று இது உன் 0 1 C இது C மற்றும் இது C இந்த புள்ளி P இந்த புள்ளி P உதாரணமாக இங்கே மின்னோட்டம் என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் i2 என்று சொல்லுங்கள் மின்னோட்டம் இங்கே நீங்கள் இங்கே சொல்கிறீர்கள் i1 ′ மற்றும் இந்த மின்னோட்டம் உங்களை நீங்கள் அழைப்பது i1 எனவே இங்கே i2 உங்கள் i1 ′ i1 க்கு சமம் என்று எழுதுகிறேன் இப்போது இதன் மின்னழுத்தம் V1மற்றும் இங்கே அது V2 இதேபோல் மற்றொரு மின்தேக்கிகள் இங்கே உள்ளன ஆனால் நான் இதை மட்டுமே செய்கிறேன் எனவே 𝑖2 நாம் எழுதுவதற்கு 𝜔𝐶𝑉2 க்கு சமம் இதில் மின்னழுத்தம் 𝑉2 ஆகும் எனவே 𝑖 equal க்கு சமம் point ′ என்பது 𝜔 0 1𝐶 𝑉1 ஏனெனில் இந்த புள்ளி இந்த புள்ளி11அதே இது குறுக்கு கை இந்த கோபுரம் எனவே இது மின்னழுத்தம் 𝑉1 ஆகும் எனவே இது 𝑉1 மற்றும் இந்த முதல் அலகுக்கு மின்னழுத்தம் 𝑉1 எனவே இது 𝜔𝐶𝑉1 ஆகும் நீங்கள் அதற்கு சமமாக இருந்தால் நீங்கள் ஒமேகா பொதுவானதை எடுத்துக் கொண்டால் அதற்குச் சமம் நான் எழுதுவது உங்களுடையதாக இருக்கும் 𝐶𝑉1 0 எனவே நீங்கள் P Q R ஒவ்வொரு புள்ளியிலும் உங்கள் KCL ஐப் பயன்படுத்துங்கள் எனவே நீங்கள் செய்தால் நீங்கள் ஜங்ஷன் P இல் பெறுவீர்கள் இது 𝜔𝐶𝑉2 𝜔 பொதுவானது எனவே 𝑉2 என்பது 1 1𝑉1 க்கு சமம் இது சமன்பாடு 1 அதேபோல் நீங்கள் Q மற்றும் R இல் விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் தயவுசெய்து நீங்களே செய்யுங்கள் நான் இங்கேயே செய்தேன் நீங்கள் ஜங்ஷன் எழுதலாம் Q 𝜔𝐶𝑉3 இருக்கும் 𝜔 𝐶𝑉2 0 ஏனென்றால் நீங்கள் Q க்கு விண்ணப்பிக்கும்போதே இந்த மின்னழுத்தத்தில் உள்ள இந்த வோல்ட் இது ஒரு 𝑉1 𝑉2 ஆக இருக்கும் அதனால்தான் நாம் நேராக முன்னோக்கி எழுத்தில் எழுதுகிறோம் 𝜔𝐶𝑉3 சமம் 𝜔 𝐶𝑉2 0 அதாவது 𝑉3 ஐ எளிமைப்படுத்துவது 1 31𝑉1 சரியாக இருக்கும் இது உங்கள் சமன்பாடு 2 ஆக இருக்கும் இப்போது கேள்வி என்னவென்றால் 𝑉3 யை நாம் V1 என்று எழுதுகிறோம் என்றால் வெளிப்பாடு என்பது நீங்கள் இங்கு மாற்றுவீர்கள் அப்போதுதான் எங்களுக்கு நேரடியாக 1 31𝑉1 கிடைக்கும் நான் இங்கு எழுதியுள்ளேன் எனவே தயவுசெய்து மாற்றவும் 𝑉2 இங்கே 1 1𝑉1 க்கு சமம் பின்னர் நீங்கள் எளிமைப்படுத்தினால் 𝑉3 உங்களுக்கு சமமாக கிடைக்கும் எண் V1 1 இதேபோல் சந்திப்பு R இல் நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள் என்றால் R4 R இல் இருக்கும் 𝜔𝑐𝑉4 உங்கள் இந்த ஒரு 𝜔𝑐𝑉3 மற்றும் இந்த மின்னழுத்தம் மற்றும் இந்த மின்னழுத்தம் அதாவது V1 𝑉2 𝑉3 எனவே அது உங்களுடையதாக இருக்கும் 𝜔𝐶𝑉4 𝜔 𝐶𝑉3 0 1𝐶 𝑉1 𝑉2 𝑉3 மீண்டும் இங்கே எக்ஸ்பிரசன் 3 மற்றும் 𝑉2 ஆகிய இரண்டின் வெளிப்பாடு நீங்கள் இங்கே மாற்றினால் 𝑉2 1 1𝑉1 க்கு சமம் மற்றும் 𝑉3 1 31𝑉1 க்கு சமம் நீங்கள் இங்கே மாற்றுங்கள் நீங்கள் மாற்றினால் 𝑉4 1 651𝑉1 க்கு சமம் இது சமன்பாடு 3 ஆகையால் மொத்த மின்னழுத்தம் லைன்க்கு லைன் மின்னழுத்தம் கொடுக்கப்படுகிறது உண்மையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றால் அது லைன்க்கு மின்னழுத்தம் என்று உங்களுக்கு தெரியும் மொத்த மின்னழுத்தம் 66 kV அதாவது phase V1 𝑉2 𝑉3 𝑉4 66kv க்கு சமம் ஏனென்றால் நீங்கள் ஒரு கட்டத்திற்கு செய்ய வேண்டும் எனவே V1𝑉2𝑉3𝑉4 66 இப்போது இந்த வெளிப்பாட்டில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் V2 சப்ஸ்டிடுட் சமன்பாடு 1 க்கு சமம் என்றும் 𝑉1 க்கு சமம் 𝑉3 என்பது 1 3𝑉1 க்குச் சமம் நீங்கள் V4 சப்ஸ்டிடுட்ஐ மாற்றுவது 1 651𝑉1 க்கு சமம் நீங்கள் மாற்றியமைத்து எளிமைப்படுத்தினால் நீங்கள் பெறுவீர்கள் 𝑉1 1 1 1 1 1 𝑘𝑉 66√3 என்பது 38 எனவே 𝑉1 7 53 to க்கு சமம் 𝑉2 8 28 to க்கு சமம் 𝑉3 9 86 𝑘𝑉 க்கு சமம் மற்றும் 𝑉4 என்பது 12 43 𝑘𝑉 அதாவது உங்கள் அலகு கோட்டுக்கு அருகில் இருக்கும் அதிக மின்னழுத்த அழுத்தத்தைக் கொண்டுள்ளது என்று நான் சொன்னேன் உங்களிடம் இந்த 4 1 2 3 4 அலகுகள் உள்ளன என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதே இன்சுலேட்டர் என்றாலும் அதே உலோகம் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது உயர் நிலையில் உள்ளது நீங்கள் கண்டக்டருக்கு அருகில் இருக்கும் குறைந்த அலகு மற்றும் இது குறைந்த கோபுரத்திற்கு அருகில் இருக்கும் குறைந்த மின்னழுத்தத்தைக் கொண்டுள்ளது எனவே இது குறைந்த மின்னழுத்தத்தைக் கொண்டுள்ளது மற்றும் இது அதிக மின்னழுத்தத்தைக் கொண்டுள்ளது மற்றும் சரம் செயல்திறன் அது மொத்த மின்னழுத்தம் 38 1 kV இந்த மின்னழுத்தம் மற்றும் வட்டின் மொத்த எண்ணிக்கை நான்கு எனவே இது n என்பது நான்கு எனவே 4 × 12 6 சரம் செயல்திறன் எனவே இதை எப்படி ஒருவர் கணக்கிட முடியும் இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இந்த எண்ணைப் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது இரண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு 2 இந்த விஷயத்தில் நான் மூன்று அலகு எடுத்துள்ளேன் மூன்று யூனிட் இன்சுலேட்டர் ஸ்ட்ரிங் ஒரு பாதுகாப்பு வளையத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது அது உங்களுடையது இந்த பாதுகாப்பு வளையத்தின் கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் விஷயம் உலோக வேலை மற்றும் பாதுகாப்பு வளையத்திற்கான இணைப்பு ஊசிகளின் கெப்பாசிட்டன்ஸ் ஒவ்வொரு யூனிட்டின் கொள்ளளவிலும் 15 மற்றும் 5 எனக் கருதப்படுகிறது எனவே இது இதில் 15 இந்த ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ் இது 5 எடுக்கப்பட்டது எனவே 0 05 C 0 05 C மற்றும் இது 0 15 C உதாரணமாக இந்த எண்ணிக்கை மின்னழுத்த விநியோகம் மற்றும் ஸ்ட்ரிங் செயல்திறனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கணித வழித்தோன்றலை விட இந்த உதாரணம் நேரடியாக நான் இந்த உதாரணத்தை எடுத்துள்ளேன் இந்த ஏற்பாடு படம் உதாரணம் 2 இல் காட்டப்பட்டுள்ளது எனவே சந்திப்பு P இல் நாம் கொண்டிருக்கும் வெவ்வேறு சந்திப்பிற்கு KCL ஐப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் KCL ஐ விண்ணப்பிக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு 𝜔𝑐𝑣2 கிடைக்கும் ஏனெனில் இதில் உள்ள மின்னழுத்தம் 𝑉1 வோல்டேஜ் இது ஒன்றில் 𝑉2 மற்றும் இதில் உள்ள மின்னழுத்தம் 𝑉3 இங்கே காட்டப்பட்டுள்ளது 𝑉1 𝑉2 𝑉3 இது இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே ஜங்ஷன் P இல் அதாவது 𝜔𝐶𝑉2 பிளஸ் 0 05𝜔𝐶 𝑉2 𝑉3 ஏனெனில் இந்த மின்னழுத்தம் இது உண்மையில் 𝑉2 𝑉3 ஏனென்றால் இந்த புள்ளியும் இந்த புள்ளியும் இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் குறிக்கிறது அதாவது 𝑉2 𝑉3 அதாவது 𝑉2 𝑉3 மின்னழுத்தம் இது உங்களுக்கு சமம் இதை மன்னிக்கவும் எழுதலாம் மற்றும் இந்த மின்னழுத்தம் சமம் நேரம் பார்க்கவும் 1816 𝜔𝐶𝑉1 மற்றும் 0 15𝜔𝐶𝑉1 க்கு மட்டுமே சமம் ஏனெனில் இது முழுவதும் அதே மின்னழுத்தம் எனவே இந்த 𝑉1 இல் மின்னழுத்தம் அதனால் 0 நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் KCL ஐ P புள்ளியில் பயன்படுத்துங்கள் எனவே நீங்கள் செய்தால் இந்த ஜங்ஷன் P நீங்கள் செய்தால் இந்த மின்னோட்டம் 𝜔𝐶𝑉2 இந்த மின்னோட்டம் இந்த இடத்தில் நுழைகிறது மேலும் இந்த மின்னோட்டமும் புள்ளியில் நுழைகிறது எனவே இந்த புள்ளியில் இருந்து இந்த புள்ளியில் இருந்து 0 05𝜔𝐶 𝑉2 𝑉3 இந்த கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் உண்மையில் இந்த புள்ளியில் இருந்து இந்த புள்ளியில் மின்னழுத்தம் உண்மையில் 𝑉2 𝑉3 எனவே 𝑉2 பிளஸ் V1 இந்த இரண்டு மின்னோட்டத்திற்கு சமம் ஒன்று இங்கே உள்ளது இன்னொன்று இங்கே உள்ளது 𝜔𝐶𝑉1 இந்த அம்பு திசை பிளஸ் 1 பிளஸ் 0 எனவே இது P ஜங்ஷனில் உள்ளது நீங்கள் எளிமைப்படுத்தினால் தயவுசெய்து இதை எளிமையாக்குங்கள் எளிமைப்படுத்தினால் கிடைக்கும் 1 சமன்பாடு இதேபோல் நீங்கள் சந்திப்பு Q இல் நீங்கள் KCL ஐ மீண்டும் சந்திப்பு Q இல் விண்ணப்பிக்கவும் நீங்கள் அவ்வாறு செய்தால் அது நேரடியாக எழுதுகிறேன் இந்த மின்னோட்டம் 𝜔𝐶𝑉3 என்றால் இது 𝜔𝐶𝑉3 இதை நான் எழுதியது மைனஸ் என்றால் நீங்கள் இதை கொண்டு வந்தால் இது இந்த மின்னோட்டம் நுழைகிறது அது 𝜔𝐶𝑉3 மற்றும் 0 05 உங்கள் C உங்கள் 𝜔𝑉3 இது உண்மையில் நேரடியாக இந்த பக்கத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது எனவே தயவுசெய்து இதைப் பயன்படுத்துங்கள் இந்த தற்போதைய கூட்டுத்தொகை இந்த மின்னோட்டம் இந்த இரண்டில் நுழைகிறது மற்றும் இந்த இரண்டு வெளியேறுகிறது எனவே தயவுசெய்து அதைச் செய்து எளிமைப்படுத்தவும் எனவே நீங்கள் பெறுவீர்கள் 𝜔𝐶𝑉3 𝜔𝐶𝑉2 0 05𝜔𝐶𝑉3 நீங்கள் இடது புறம் கொண்டு வந்தால் அது 𝜔𝐶𝑉3 மற்றும் இந்த ஒரு இடது புறம் இருக்கும் ஆனால் நேரடியாக நான் இங்கே எழுதுகிறேன் எனவே இது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் எனவே நீங்கள் எளிமைப்படுத்தினால் அது 1 15𝑉1 ஆக இருக்கும் 05 எனவே சமன்பாடு இரண்டிலிருந்து 𝑉3 இன் மதிப்புகளை சமன்பாடு ஒன்றுக்கு பதிலாக நீங்கள் இங்கே 𝑉3 மதிப்பை மாற்றுவீர்கள் எனவே மாற்றுக்குப் பிறகு நீங்கள் பெறுவீர்கள் தயவுசெய்து இதைச் செய்யுங்கள் பிறகு நீங்கள் பெறுவீர்கள் 𝑉2 என்பது 1 0345𝑉1 க்கு சமம் இது சமன்பாடு 3 ஆகும் ஏனென்றால் நீங்கள் ஒரு நேரியல் சமன்பாடுகளைப் போல் தீர்க்கும் 𝑉1 𝑉2 𝑉3 க்கு தீர்க்க வேண்டும் இப்போது இந்த சமன்பாட்டில் இருந்து சமன்பாடு 3 இலிருந்து இந்த சமன்பாடு 2 க்கு பதிலாக நீங்கள் சமன்பாடு இரண்டில் மாற்றினால் 1 15𝑉1 க்கு சமமாக ஆகிறது எனவே 𝑉3 என்பது 1 276𝑉1 க்கு சமம் இது 4 எனவே இப்போது இந்த பிரச்சனையில் உண்மையில் மின்னழுத்தம் 66KV அல்லது 132KV அல்லது 220KV என்று குறிப்பிடப்படவில்லை ஏனெனில் இந்த பிரச்சனையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று எங்களுக்குத் தெரியும் எனவே நாம் என்ன செய்வோம் மின்னழுத்தத்தின் சதவீதத்தின் அடிப்படையில் நாம் கண்டுபிடிப்போம் நாங்கள் கருதுகிறோம் 𝑉1 𝑉2 𝑉3 என்பது 100 க்கு சமம் என்று அர்த்தம் இப்போது 𝑉2 𝑉3 𝑉1 இன் சொற்களில் நீங்கள் இங்கே மாற்றினால் 𝑉3 க்கு இது 𝑉1 என்ற அடிப்படையில் கிடைக்கும் மேலும் 𝑉2 இது எங்களிடம் உள்ளது 𝑉2 இந்த அடிப்படையில் நாம் பெற்றுள்ளோம் நீங்கள் மாற்றினால் அது 𝑉1 1 276𝑉1 சமமாக இருக்கும் நாம் 100 ஆக்குவோம் அதாவது 𝑉1 30 2 ஆக இருக்கும் இதேபோல் 𝑉2 31 24ஆகவும் 𝑉3 38 54ஆகவும் இருக்கும் எனவே சரம் செயல்திறன் நீங்கள் சதவீதத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட மின்னழுத்தமாக இருக்கும் அது 100 சதவிகிதம் 3 ஆல் வகுக்கப்படும் ஏனெனில் மூன்று வட்டுகள் உள்ளன n 3 க்கு சமம் 3 வட்டு மிக உயர்ந்த மின்னழுத்தத்தில் 30 கீழ் கீழ் அலகு மின்னழுத்தம் கீழ் அலகு முழுவதும் 38 5 என்பது சரம் செயல்திறன் செயல்திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளது மின்னழுத்த சதவிகிதம் 30 54இந்த கொள்ளளவு மதிப்பெண் காரணமாக ஒரு விஷயத்தைப் பாருங்கள் அவை சமமாக இல்லை ஆனால் 𝑉1 மற்றும் 𝑉2 ஆகியவை மிக நெருக்கமாக உள்ளன இது இதுதான் ஆனால் செயல்திறன் அதிகரித்துள்ளது ப்போது இது எனக்கு ஒரு பயிற்சியாக இருக்கும் இது எனக்கு 86 இந்த கொள்ளளவு தரத்தை கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் தீர்க்கும் அதே பிரச்சனை இந்த பகுதியை நீங்கள் கருத்தில் கொள்ள மாட்டீர்கள் இந்த வட்டு கொள்ளளவு மற்றும் இந்த ஷன்ட் கொள்ளளவு ஆகியவற்றை மட்டுமே நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்திறனைக் கண்டறிந்து 86 5 உடன் ஒப்பிட்டுப் பார்க்கவும் நீங்கள் நிச்சயமாக குறைவாக பெறுவீர்கள் 5 அத்தகைய தரப்படுத்தல் செயல்திறன் காரணமாக இது உங்களுக்கான ஒரு பயிற்சியாகும் தயவுசெய்து நீங்கள் அதை புறக்கணித்து இதை மட்டும் தீர்க்கவும் உங்களைப் பார்க்க முயற்சி செய்யவும் நான் அதைச் செய்யவில்லை நான் உங்களுக்காகச் செய்யவில்லை ஆனால் நீங்கள் அதைச் செய்யுங்கள் நீங்கள் இந்த பாடத்திட்டத்தை செய்யும்போது நீங்கள் அதை தீர்க்கும்போது நீங்கள் எனக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் மற்றும் மன்றமும் உள்ளது அங்கே நீங்கள் வைக்கலாம் எனவே இது உங்கள் உதாரணம் 2 அடுத்தது உதாரணம் 3 இங்கே சஸ்பென்ஷன் சரம் மூன்று அலகுகளைக் கொண்டுள்ளது எனவே ஒவ்வொரு அலகு 11 kV அதிகபட்ச மின்னழுத்தத்தை தாங்கும் ஒவ்வொரு கூட்டு மற்றும் உலோக வேலைகளின் கொள்ளளவு ஒவ்வொரு வட்டின் கொள்ளளவிலும் 20 ஆகும் கண்டுபிடி a சரம் பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச வரி மின்னழுத்தம் b சரம் செயல்திறன் இந்த இரண்டையும் நீங்கள் கணக்கிட வேண்டும் இப்போது இது இப்போது இந்த வரைபடம் காட்டப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக மூன்று வரைபடம் காட்டப்பட்டுள்ளது எனவே இதேபோல் நீங்கள் உங்கள் சந்திப்பு P ஐப் பயன்படுத்துங்கள் 𝜔𝐶𝑉2 𝜔𝐶𝑉1 𝜔 0 2𝐶 𝑉1 முன்பு போலவே எனவே நீங்கள் 𝑉2 என்பது 1 2𝑉1 க்கு சமம் எனவே இது சமன்பாடு ஒன்று இதேபோல் சந்திப்பில் Q 𝜔𝐶𝑉3 𝜔𝐶𝑉2 𝜔 0 2𝐶 𝑉1 𝑉2 எனவே நீங்கள் 𝑉3 1 2𝑉1 பெறுவீர்கள் எனவே இது சமன்பாடு இரண்டு எனவே சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 இலிருந்து 𝑉3 உங்கள் 1 64𝑉1 க்கு சமமாக கிடைக்கும் ஏனெனில் இங்கே 𝑉2 க்கு 1 2𝑉1 கொடுக்கப்பட்டுள்ளது இந்த 𝑉2 நீங்கள் தயவுசெய்து மாற்றவும் 64 𝑉1 அடிப்படையில் 𝑉3 பெறுவீர்கள் மற்றும் 𝑉3 கொடுக்கப்பட்ட 11 kV க்கு சமம் 64 ஆல் பதினொன்றாக இருக்கும் எனவே 6 7 க்கு சமம் எனவே 8 04 KV நடுநிலை மின்னழுத்தத்திற்கு அதிகபட்ச வரி 𝑉1 𝑉2 𝑉3 எனவே அது 25 74 kV ஆக மாறும் எனவே 𝑉1 உங்களுக்கு 6 71 மற்றும் 𝑉2 உங்களுக்கு 8 04 கிடைத்தது மற்றும் 𝑉3 நான் இங்கு கணக்கிடவில்லை உங்களிடம் அவர்களிடம் 𝑉3 கொடுக்கப்பட்டுள்ளது மன்னிக்கவும் 11 kV கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 𝑉1 𝑉2 𝑉3 ஏனெனில் சிக்கலில் கொடுக்கப்பட்ட பிரச்சனை சரம் பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச வரி மின்னழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் சரம் செயல்திறனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு அலகு அதிகபட்ச மின்னழுத்தத்தை தாங்கும் என்று இது கொடுக்கப்பட்டுள்ளது 11KV எனவே 𝑉3 உங்கள் அதிகபட்சமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஏனெனில் கோட்டின் அருகில் உள்ள குறைந்த அலகு குறைந்த அலகு அதிகபட்ச மின்னழுத்தத்தை எடுக்கும் அதனால்தான் 𝑉3 உண்மையில் 11 kV ஆக எடுக்கப்படுகிறது எனவே அதிகபட்ச வரி க்கு வரி மின்னழுத்தம் √3 × 25 74 ஆக இருக்கும் எனவே இது 44 5 kV ஆகும் எனவே சரம் செயல்திறன் 25 74 டிஸ்க் எண் மூன்று எனவே 3 முதல் 11 வரை அதிகபட்சமாக அனுமதிக்கக்கூடிய வரம்பு 11 kV அதாவது குறைந்த அலகு மின்னழுத்தம் அது உங்கள் 𝑉3 11 kV ஆகும் அது எடுக்கப்பட்டது எனவே அது 78ஆக இருக்கும் எனவே ஸ்ட்ரிங் செயல்திறன் 78 ஆக இருக்கும் நன்றி நாங்கள் மீண்டும் வருவோம்